தாவர வளர்ச்சி உயிரியலின் படிப்புக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்றைய வகுப்பில் வேர் வளர்ச்சி பற்றி காணலாம் ஒரு முதிர்ந்த தாவரத்தை எடுத்துக் கொண்டால் அதை இரண்டு அமைப்புகளாக பிரிக்கலாம் வேர் அமைப்பு மற்றும் தண்டமைப்பு வேர் அமைப்பு பொதுவாக தாவரத்தின் தரை பகுதிக்குக் கீழே இருக்கும் தண்டமைப்பு தாவரத்தின் தரை பகுதிக்கு மேலே உள்ளது நீங்கள் தாவரத்தின் நுனியை பார்த்தால் வளர்ந்து வரும் தண்டின் நுனி ஆக்குத்திசுவை காணலாம் இது அடிப்படையில் மஞ்சரி ஆக்குத்திசு ஆகும் இங்கு அதனின் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோகிராப் படம் உள்ளது வேரின் நுனியில் இந்த கட்டமைப்பை வேர் நுனி ஆக்குத்திசு என்று அழைக்கப்படுகிறது அதை நாம் பின்பு விரிவாக பார்ப்போம் இந்த படத்தை முந்தைய வகுப்பில் நீங்கள் பார்த்துள்ளீர்கள் தாவரத்தின் வேர் வளர்ச்சியின் போது மூன்று முக்கிய வளர்ச்சி செயல்முறைகள் நடைபெறுகிறது வளர்ந்து வரும் முதன்மை வேர்களின் நுனியில் வேர் நுனி ஆக்குத்திசு பராமரிப்பு என்று அழைக்கப்படும் முதல் செயல்முறை நிகழும் வேர் நுனி ஆக்குத்திசுவில் மேலும் சில செல்கள் தங்கள் அடையாளத்தை ஸ்டெம் செல்கள்ளாக தக்கவைத்துள்ளது ஸ்டெம் செல்கள் என்றால் அவை உயிரணுப் பிரிவின் செயல்முறைக்கு மட்டுமே உட்படுத்த முடியும் அவை உயிரணு வேறுபாட்டின் செயல்பாட்டில் நுழையாது வேரின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு அல்லது ஆர்கனோஜெனிசிஸ்க்கு இது மிகவும் முக்கியமானது இதற்காக உயிரணுக்களின் தொடர்ச்சியான உற்பத்தி தேவைப்படுகிறது இது வேர் நுனி ஆக்குத்திசுவில் நடக்கிறது சற்று வேரின் மேல் மண்டலத்திற்கு வந்தால் இது செல் விரிவாக்க மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மண்டலத்தில் பெரும்பாலும் வேர் வளர்ச்சியின் இரண்டாம் பகுதி திசு வடிவமைத்தலின் மூலம் நடைபெறுகிறது இங்கு வெவ்வேறு திசுக்கள் அல்லது உயிரணுக்களின் வெவ்வேறு அடுக்குகள் தனித்துவமான அடையாளத்தை எடுத்துக்கொள்கின்றன பின்னர் வேரின் மேற்பகுதிக்கு வந்தால் புதிய உறுப்புகள் அல்லது ஆர்கனோஜெனிசிஸ் சரியான வேறுபாட்டின் செயல்முறை மூலம் ஏற்படுகிறது இது வேரில் பக்கவாட்டு வேர்கள் அல்லது வேர் கிளை என்று அழைக்கப்படுகிறது எனவே வேர் கிளைகள் உருவாவதை வேறுபாடு மண்டலத்தில் நன்கு பார்க்கலாம் மற்றும் இந்த பகுதியில் நிறைய பக்கவாட்டு வேர்கள் உருவாக்கப்படுகின்றன எனவே இப்போது இந்த வகுப்பில் வேர் நுனி ஆக்குத்திசு என்ற முதல் அம்சத்தில் கவனம் செலுத்துவோம் வேர் நுனி ஆக்குத்திசுவில் என்ன நடக்கிறது அதன் செயல்முறை என்ன ஆக்குத்திசு எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் வேர் நுனியை கவனமாகப் பார்த்தால் இது அடிப்படையில் ஆக்குத்திசு பகுதி என்பதை நீங்கள் காணலாம் ஆக்குத்திசு பகுதி என்பது செல் பிரிவின் செயல்முறைக்கு உட்பட்ட பகுதி இது செல் நீட்சி பகுதி பின்னர் இங்கே வேறுபாடு பகுதி உள்ளது இதை ஒரு குறுக்குவெட்டு செய்தால் இவை வெவ்வேறு செல் அடுக்குகள் என்பதை தெளிவாகக் காணலாம் வெளிப்புற அடுக்கு புறத்தோல் அடுத்து புறணி உள்ளது அடுத்து அகத்தோல் உள்ளது பின்னர் இது பெரிசைக்கிள் பெரிசைக்கிளில் ஒரு சைலேம் அச்சு உள்ளது எனவே இது புரோட்டோசைலம் இது மெட்டாசைலம் இரு துருவங்களில் ஃபுளோயம் துருவங்கள் உள்ளன அதில் சல்லடை கூறுகள் துணை செல்கள் மற்றும் சில புரோகேம்பியம் செல்கள் உள்ளன இது ஒரு நெடுக்குவெட்டு பார்வை எனவே இது புறத்தோல் புறணி அகத்தோல் பெரிசைக்கிள் மற்றும் வாஸ்குலர் திசுக்கள் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் இது தவிர இங்கே சில திசுக்கள் உள்ளன அவை கொலுமெல்லா செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன மற்றும் இவை பக்கவாட்டு வேர் மூடி எனவே இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வளர்ந்து வரும் வேர்களின் பகுதியாகும் நுனி ஆக்குத்திசு எவ்வாறு நிறுவப்பட்டது வேர் ஆக்குத்திசுவின் சரியான அமைப்பு எவ்வாறு நடைபெறுகிறது இந்த அனைத்து செல்களின் முக்கியத்துவம் என்ன எம்பிரியோஜெனிசிஸ் ஆரம்ப கட்டத்தில் இது நடக்கிறது கருத்தரித்த பின் வரும் முதல் டிப்ளாய்டு செல்கள் கருமுட்டை ஆகும் கருமுட்டை கருஉருவாக்க செயல்முறைக்கு உட்படுத்தப்படுகிறது அங்கு பல முறை மைடோடிக் செல் பிரிவு நடைபெறுகிறது ஒரு கட்டத்தில் லேட் க்ளோபுளார் ஸ்டேஜைப் பார்த்தால் மூன்று தனித்துவமான களங்கள் இருப்பதை காணலாம் மேற் களம் அல்லது நுனி களம் தாவரத்தின் மேற் பகுதியாக உருவாகும் அடுத்துள்ள நடுத்தர களம் நாற்றுகளின் ஹைபோகோடைல் பகுதியாக உருவாகும் பின்னர் கீழ் களம் வேர் ஆக உருவாகும் வேர் மற்றும் தண்டின் அடிப்படை வளர்ச்சி கருஉருவாக்கம் கட்டத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது இது ஏற்கனவே நன்கு நிறுவப்பட்ட வேர் அபிக்கல் மெரிஸ்டெமின் பகுதியாகும் வளர்ந்து வரும் வேர் வெளிப்பட்டதும் அதன் நுனியை இங்கு நங்கு காணலாம் எனவே இந்த வேர் முனையில் சிவப்பு நிற செல்களை பார்த்தால் இரண்டு செல்களாக தெரியும் ஆனால் உண்மையில் அங்கு நான்கு உள்ளது இவை குய்ஸ்ஸ்ண்ட் சென்டர் QC என்று அழைக்கப்படுகிறது இந்த செல்களின் அம்சம் என்னவென்றால் அவை மிகவும் மெதுவாக தான் பிரியும் அல்லது பிரியாது ஆனால் அருகில் இருக்கும் செல்களின் பிரிவு திறனை சீராக்கும் இந்த எல்லை களத்தை ஸ்டெம் செல்லின் பகுதியாக பார்க்கலாம் ஏனென்றால் இப்பகுதியில் உள்ள செல்கள் வேறுபாடு அடையாது செல் பிரிவு மட்டுமே நடக்கும் இவைதான் ஸ்டெம் செல்கள் இவை ஆரம்ப நிலை செல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆரம்ப நிலை செல்கள் அல்லது ஸ்டெம் செல்கள் QC உடன் நேரடி தொடர்பில் இருக்கிறது எனவே அங்கிருந்து சில சமிக்ஞைகள் இந்த செல்களுக்கு வருகின்றது இந்த செல்களை ஸ்டெம் செல்லாகவே இருக்க வைப்பதற்க்கு அல்லது இந்த செல்களை பிரிக்க மட்டுமே அனுமதிக்கிறது வேறுபாடு செய்ய உதவுவதில்லை அதுமட்டுமின்றி இந்த செல்கள் அதன் நிலைகளை சார்ந்துள்ளது அதாவது இங்கு ஆரம்ப நிலை அவை ஸ்டீல் ஆரம்பம் புறணி ஆரம்பம் மற்றும் அகத்தோல் ஆரம்பம் அது போக அனைத்திற்கும் பொதுவாக CEI ஆரம்பம் உள்ளது அதாவது கோர்டெக்ஸ் எண்டோடெர்மிஸ் இனிஷியல் QCக்கு கீழ் உள்ள D1 அடுக்கு கொலுமெல்லா செல்களின் ஆரம்பமாகிறது அதனால் இந்த முழு பகுதியும் கொலுமெல்லா இவை QCக்கு கீழ் இருக்கிறது அவை கொலுமெல்லா ஸ்டெம் செல்லுக்கு ஆரம்ப நிலை ஆனால் D2 D3 மற்றும் D4 அடுக்குகளில் உள்ள மற்ற செல்கள் குறிப்பிட்ட கொலுமெல்லா வேறுபாடுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அடிப்படையில் இந்த செல்கள் பக்கவாட்டு வேர் மூடிகளை உருவாக்கிறது கொலுமெல்லா செல்கள் செல் வேறுபாடு முறையை மேற்கொள்ளும் போது மாவுச்சத்தை தேங்குகிறது இந்த மாவுச்சத்தை கண்டறிய வழிமுறைகள் உள்ளது எனவே மாவுசத்து இருப்பதை கண்டறிந்தாலோ அல்லது மாவுச்சத்தின் தேக்கத்தை செல்லில் பார்த்தாலோ அவை வேறுபாடு செய்யப்பட்டுள்ளது என்று அர்த்தம் இனி இந்த செல்கள் ஸ்டெம் செல்லாக செயல்படாது இங்கு வெவ்வேறு அடுக்குகளை தெளிவாக புறத்தோல் அடுக்கு புறணி அடுக்கு அகத்தோல் அடுக்கு மற்றும் ஸ்டீல் அடுக்கு என காணலாம் இவை சீரான ஆரம் முறையில் அமைந்துள்ளது QC மையப்பகுதியில் அமைந்துள்ளது மேலும் இது ஸ்டெம் செல்லின் பண்புகளை சீராக்குகிறது இதன் முக்கியத்துவம் என்ன இது இந்த செயல்முறையை எவ்வாறு செய்கிறது லேசர் அப்ளேஷன் என்னும் சோதனை மூலம் வளர்ந்து வரும் வேரின் ஒரு குறிப்பிட்ட செல்லை மட்டும் கொல்ல முடியும் இதன் மூலம் அதன் செயல்பாட்டை ஆய்வு செய்யலாம் QC யைக் கொன்றால் என்ன ஆகும் இது முந்தைய ஸ்லைடில் நீங்கள் பார்த்த ஒரு பொதுவான அமைப்பு எனவே நீங்கள் இந்த படத்தைப் பார்த்தால் இது உங்கள் QC QC இல் ஒன்று இங்கு உள்ளது ஆனால் இரண்டாவது QC இப்போது இங்கே மிகச் சிறியதாக உள்ளது இந்த QC நீக்கப்பட்டது நீங்கள் QC ஐ நீக்கிவிட்டு இந்த QC உடன் தொடர்பு கொண்ட செல்களுக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் இங்கே நாம் பார்ப்பது ஸ்டார்ச் துகள்கள் குவிதல் எனவே ஸ்டார்ச் துகள்கள் தேக்கம் இருப்பதால் இந்த செல்கள் ஸ்டெம் செல்கள் இல்லை இவை வேறுபாட்டிற்கு உட்பட்டுள்ளன இதுதான் QC இந்த QC க்குக் கீழே D1 அடுக்கில் உள்ள செல்களை பார்த்தால் அவை ஸ்டார்ச்சைக் குவிக்காது அதாவது அவை அடிப்படையில் ஸ்டெம் செல்கள் ஆனால் D1 க்குக் கீழே உள்ள செல் அடுக்குகள் D2 D3 மற்றும் D4 போன்றவை ஸ்டார்ச்சைக் குவிக்கத் தொடங்குகின்றன அதாவது அவை ஸ்டெம் செல் பண்புகளை இழந்துவிட்டன மேலும் அவை செல் வேறுபாட்டைத் தொடங்கின பொதுவாக QCக்கு கீழ் உள்ள D1 அடுக்கு செல்கள் அல்லது கொலுமெல்லா செல்கள் அதனுடைய ஸ்டெம் செல் அடையாளத்தை தக்க வைத்துள்ளன ஸ்டார்ச்சை தேக்காது ஆனால் நீக்கப்பட்ட QC க்குக் கீழே உள்ள செல் இது ஸ்டார்ச் தேக்கத் தொடங்கியது அதாவது இந்த செல் அதன் ஸ்டெம் செல்களின் திறனை இழந்துவிட்டது மற்றும் அது வேறுபாட்டைத் தொடங்கியுள்ளது எனவே QC செல்கள் ஸ்டெம் செல்லாக தக்கவைத்துக்கொள்ள முக்கியமாக அமைகிறது இது எவ்வாறு சாத்தியம் இதன் அனுமானம் என்னவாக இருக்கும் முதல் அனுமானம் என்னவென்றால் QC ஒரே நேரத்தில் செல் பிரிவையும் செயல்படுகிறது மற்றும் வேறுபாட்டை அடக்குகிறது இரண்டாவது அனுமானம்QC செல் பிரிவை செயல்படுத்துகிறது அதன் விளைவாக செல் வேறுபாடு அடக்கப்படுகிறது மூன்றாவது அனுமானம்QC செல் வேறுபாட்டை அடக்குகிறது அதன் விளைவாக செல் பிரிவு நடைபெறுகிறது ஆனால் பரிசோதனையின் முடிவில் மூன்றாவது பாதை செயல்படுவதாகத் தெரிகிறது இதன் அடிப்படியில் ஒரு மாதிரி முன் வைக்கப்படுகிறது அது என்னவென்றால் அடிப்படையில் இரண்டு வகையான சமிக்ஞைகள் உள்ளன வேரின் மேல் பகுதியின் மிகவும் முதிர்ந்த செல்களிலிருந்து வரும் ஒரு சமிக்ஞைகள் அவை வேறுபாட்டை ஊக்குவிக்கும் வேறுபாடு சமிக்ஞையாகும் QC யிலிருந்து வரும் மற்றொரு சமிக்ஞை வேறுபாட்டைத் தடுக்கும் எனவே இந்த இரண்டு சமிக்ஞைகளுக்கும் இடையிலான சமநிலை முக்கியமானது இந்த சமிக்ஞை குறுகிய தூர சமிக்ஞை எனவே QC உடன் நேரடி தொடர்பு கொண்ட செல்கள் இந்த வேறுபாடு தடுப்பு சமிக்ஞைகளைப் பெறுகின்றன அதேசமயம் மற்ற சமிக்ஞைகள் மேலே இருந்து வருகின்றன வேறுபாடு தடுப்பு சமிக்ஞைகளை வேறுபாட்டை தடுக்கிறது ஆனால் இந்த செல்கள் பிரிக்கப்பட்டால் மேல் பக்கத்தில் இருக்கும் செல் QC உடனான தொடர்பை இழக்கிறது அதாவது இது தடுப்பு சமிக்ஞையையோ அல்லது வேறுபாடுதலை தடுப்பதற்குரிய சமிக்ஞையை பெறவில்லை ஆனால் அதே சமயம் அது மேலே இருந்து சமிக்ஞையைப் பெறுகிறது வேறுபாட்டை ஊக்குவிக்கிறது இப்போது இந்த செல்கள் வேறுபாட்டின் செயல்முறையைத் தொடங்கும் அதேசமயம் QC உடன் தொடர்பில் இருக்கும் செல்கள் செல் பிரிவின் செயல்முறையைத் தக்க வைத்துக் கொள்ளும் மேலும் செல் வேறுபாட்டின் செயல்முறை இந்த செல்களில் தடுக்கப்படுகிறது எனவே செல் பிரிவிற்கும் செல் வேறுபாட்டிற்கும் இடையிலான சமநிலையை பராமரிக்க QC முக்கியமானது மரபணு பாதை என்னவாக இருக்கலாம் அதன் கட்டுப்பாட்டாளர்கள் என்ன மற்றும் இந்த ஸ்டெம் செல் இடத்தை வேர் அப்பிக்கல் மெரிஸ்டெமில் நிலைநிறுத்த அவை எவ்வாறு உதவுகின்றன மேலும் அதில் ஒரு முக்கியமான பாதை SCARECROW SHORTROOT புரத மத்தியஸ்த பாதை SCARECROW மற்றும் SHORTROOT இவை இரண்டு GRAS குடும்பம் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் மற்றும் அவை திசு குறிப்பிட்ட முறையில் வெளிப்படுத்தப்படுகின்றன SCARECROW வின் வெளிப்பாடு முறை SCARECROW வின் ப்ரோமோட்டர் செயல்பாடு வெளிப்பாட்டை ஊக்குவிக்கிறது அதனால் QC ஆரம்ப புறணி மற்றும் அகத்தோல் ஆகியவை நன்கு வெளிப்படுகிறது ஆனால் பிந்திய கட்டத்தில் வெளிப்பாடு அகத்தோலுக்கு மட்டுமே நடக்கிறது புறணி வெளிப்படுவது இல்லை ஆனால் SCARECROW விகாரி QC பகுதியில் வெளிப்படவில்லை ஆனால் வேறு மார்க்கர் மரபணுக்கள் QC 25 மற்றும் QC 46 QC இல் வெளிப்படுகிறது ஆனால் SCARECROW விகாரியின் பின்னணியில் அதன் வெளிப்பாட்டை முற்றிலும் இழந்துவிட்டது அதாவது SCARECROW விகாரியின் QC அடையாளம் குறைபாடாகிறது எனவே QC இன் அடையாளம் SCARECROW மூலம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் சில QC மார்க்கர்கள் அவை இன்னும் QC இல் வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே ஒருவேளை அடையாளம் முற்றிலுமாக இழக்கப்படாமல் இருக்கலாம் அல்லது இது மரபணுக்களின் நிலை சார்ந்த வெளிப்பாடாக இருக்கலாம் இது ஸ்டார்ச் கிரானுல் குவிப்பு எனவே இயல்பு வகையில் இது QC மற்றும் இது கொலுமெல்லா ஸ்டெம் செல்கள் ஆகும் இதில் கிரானுல் குவிப்பு இல்லை ஆனால் SCARECROW புரதம் இல்லாதிருந்தால் QC க்குக் கீழே உள்ள செல்கள் அவை ஸ்டார்ச்சைக் குவிக்கத் தொடங்குகின்றன எனவே SCARECROW வில் ஸ்டெம் செல் பராமரிப்பு மற்றும் கொலுமெல்லா ஸ்டெம் செல் பராமரிப்பு குறைபாடுடையதாகும் Q1630 என்பது வேறுபட்ட கோலுமெல்லா கலங்களுக்கு மார்க்கர் ஆகும் காட்டு வகை வழக்கில் இது QC மற்றும் இந்த அடுக்கு கொலுமெல்லா ஸ்டெம் செல்களைக் கொண்ட D 1 அடுக்கு இந்த மரபணு இங்கே வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் வேறுபட்ட கோலுமெல்லா செல்களைக் கொண்ட D 2 அடுக்குகள் Q1630 ஐ வெளிப்படுத்துகின்றன ஆனால் ஸ்கேர்குரோ விகாரிக்கப்பட்ட பின்னணியில் QC க்குக் கீழே உள்ள செல்கள் கொலுமெல்லா குறிப்பிட்ட குறிப்பான்களைக் குவிக்கத் தொடங்குவதை நீங்கள் காணலாம் என்று இவை அனைத்தும் ஒன்றாகக் கூறுகின்றன வைப்பதிலும் SCARECROW QC ஐ சரியான அடையாளமாக எடுத்துக்கொள்வதில் மட்டுமல்லாமல் ஸ்டெம் செல் ஆரம்பத்தில் சரியான நிலையில்முக்கியமானது வேர் ஸ்டெம் செல் இடத்தை நிலைநிறுத்துவதற்கான மற்றொரு முக்கியமான பாதை அல்லது மரபணு ஒழுங்குமுறை இன்னொரு வகை டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி மூலமும் மத்தியஸ்தம் செய்யப்படுகிறது அது PLETHORA ஆகும் PLETHORA AP2 டொமைன் கொண்ட தாவரம் குறிப்பிட்ட டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி ஆகும் ஒற்றை விகாரியாக இருக்கும் போது வலுவான பினோடைப்பைக் காணவில்லை ஆனால் PLETHORA 1 மற்றும் PLETHORA 2 இணைந்து இரட்டை விகாரியாக இருக்கும்போது வேர் வளர்ச்சி தடுக்கப்படுவதைக் காணலாம் எனவே இது குறுகிய வேர் தாவரம் ஆகும் வேறுபடுதல் முறையைப் பார்த்தால் இது QC ஆகும் ஆனால் இரட்டை விகாரியில் QC க்கு கீழ் உள்ள D 1 அடுக்கில் ஸ்டார்ச்க் குவியத் தொடங்கியது எனவே இது PLETHORA 1 மற்றும் 2 இரட்டை விகாரியாக இருந்தால் அது ஸ்டெம் செல் பகுதியை பராமரிக்காது எனவே ஸ்டெம் செல் அதனின் பண்பை இழக்கிறது இந்த PLETHORA 1 மற்றும் 2 இரட்டை விகாரி இயல்பான வகை ஆகும் இது பொதுவாக மெரிஸ்டெம் அளவில் இருக்கும் ஆனால் இரட்டை விகாரியில் இதன் அளவு கணிசமாகக் குறைகிறது அடுத்த மார்க்கர் சைக்ளின் கேஸ் மார்க்கர் பொதுவாக சைக்ளின் கேஸ் மார்க்கர் பிரியும் செல்களில் தான் வெளிப்படும் எனவே இயல்பு வகைகளில் பெரும்பாலான செல்கள் செல் பிரிவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இரட்டை விகாரியில் இதன் எண்ணிக்கை குறைந்துள்ளது இதே விஷயத்தை நாம் QC 25 மார்க்கரின் குறைபாட்டால் பார்க்கலாம் எனவே இயல்பான வகையில் QC 25 மார்க்கர்கள் QC யில் வெளிப்படுகிறது ஆனால் விகாரியில் இந்த வெளிப்பாடு முற்றிலும் மறைந்துள்ளது ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால் SCARECROW மற்றும் SHORTROOT பாதைகள் வேர் ஸ்டெம் செல்லை சரியான இடத்தில் அமைய ஒழுங்குபடுத்துகிறதா இப்போது PLETHORA வும் இதையே செய்கிறது எனவே இவ்விரண்டும் ஒரே பாதையில் செயல்படுகிறதா அல்லது தனித்தனியாக செயல்படுகிறதா இதை அறிந்துகொள்ள இந்த விகாரிகளைப் பார்த்தால் இது இரட்டை விகாரி இதுவே SCARECROW புரதம் மற்றும் SHORTROOT புரதத்தின் வெளிப்பாடு முறையைப் பார்த்தால் அது சாதாரணமாக இருக்கிறது எனவே கரு நிலையில் இயல்பு வகை மற்றும் விகாரி இரண்டிலும் SCARECROW மற்றும் SHORTROOT புரதத்தின் வெளிப்பாடு முறை PLETHORA விகாரிகளால் பாதிக்கப்படவில்லை எனவே இவை இரண்டும் வேர் அபிக்கல் மெரிஸ்டெமின் ஸ்டெம் செல் பகுதியை சரியான இடத்தில் அமைக்க தனித்தனியாக செயல்படுகிறது எனவே இப்போது இரண்டு பாதைகள் உள்ளன SHORTROOT SCARECROW பாதை மற்றும் PLETHORA பாதை SHORTROOT SCARECROW பாதை QC யை ஆரம் வடிவில் அமைக்க உதவுகிறது ஆரம் முறை இந்த படத்தில் நாம் மரபணுக்களின் வெளிப்பாடு முறையைப் பார்க்கலாம் MP என்பது ஒரு வகையான மரபணு இது ஆக்ஸின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆக்ஸின் என்பது ஒரு ஹோர்மோன் இது வேர் வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்கிறது இதை தவிர்த்து PLETHORA வின் வெளிப்பாடு இந்த பகுதியில் இருக்கிறது ஆனால் பின்னர் நிலையில் இந்த வளரும் மெரிஸ்டெமில் உள்ள செல்களில் PLETHORA வெளிப்படுகிறது இந்த செல்களில் தான் SCARECROW மற்றும் SHORTROOT புரதங்கள் வெளிப்படுகிறது இப்போ இந்த செல்களைப் பார்த்தால் இது QC மற்றும் இது ஆரம்ப CEI கள் ஆகும் இந்த செல்களில் தான் SCARE CROW SHORT ROOT மற்றும் PLETHORA ஆகிய மூன்று மரபணுக்களும் வெளிப்படுகிறது எனவே இப்போது அனுமானம் என்னவென்றால் SHORT ROOT மற்றும் SCARECROW ஸ்டெம் செல்லின் பகுதியை ஆரம் முறையில் அமைக்க உதவுகிறது அதேசமயம் PLETHORA ஸ்டெம் செல்லின் பகுதியை நீள்வெட்டு முறையில் அமைக்க உதவுகிறது பின்னர் நாம் SHORTROOT எவ்வாறு SCARECROW மற்றும் WOX 5 வெளிப்பாட்டை ஊக்குவிக்கிறது என்பதை அடுத்து வரும் பக்கங்களில் பாப்போம் எனவே ஸ்டெம் செல் உருவாக்கத்தை ஊக்குவிக்கவும் அதை சரியான களத்தில் நிலைநிறுத்தவும் இரண்டு பாதைகள் உதவ உள்ளன ஆனால் சில அடக்குமுறைகளும் இந்த செயல்முறைக்கு உள்ளது ஸ்டெம் செல்லை சரியாக பராமரிக்கவும் அதன் பகுதியை நிலைநிறுத்தவும் இந்த ரெப்ரெஸ்ஸார்களை அடக்க வேண்டும் அவற்றில் ஒன்று வேறு ஒரு ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணி வகுப்பை சார்ந்த ஹோமியோ பாக்ஸ் ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணி ஆகும் SERRATE மரபணு நியூக்ளியர் ஜின்க் பிங்கர் புரதம் ஆகும் ஆனால் SERRATE மரபணு விகாரியில் கரு உருவாக்கம் முற்றிலும் குறைபாடாக இருக்கிறது மேலும் செல்களில் அபிக்கல் மெரிஸ்டெமும் சரியான அமைப்பில் இல்லை ஆனால் SERRATE விகாரியுடன் ஹோமியோ பாக்ஸ் மரபணுக்களான PHABULOSA மற்றும் PHABULOTA வை இணைத்து இரட்டை அல்லது மூன்று விகாரிகள் ஆகினால் இது SERRATE விகாரியின் குறைப்பாட்டை பூர்த்தி செய்யும் PHABULOSA மற்றும் PHABULOTA ஓரக மரபணுக்கள் இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றல் இவை இரண்டும் மரபாணு ரீதியாக தொடர்பு கொள்கிறது மற்றும் இவை SERRATE விகாரியின் பினோடைப்பை அடக்குகிறது இது எவ்வாறு நடக்கிறது இந்த ஹோமியோ பாக்ஸ் மரபணுவான PHABULOSA வின் வெளிப்பாடு முறையைப் பார்த்தால் அது சமச்சீரற்ற வெளிப்பாட்டை காட்டுகிறது மேலும் அது அபிக்கல் களத்தில் மட்டும் தான் அமைந்துள்ளது கீழ் களத்திலோ அல்லது வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் களத்திலோ இல்லை மெரிஸ்டெமின் சீரான செயல்பாட்டிற்கு இந்த மரபணு வேர் அபிக்கல் மெரிஸ்டெமில் அடக்கப்பட வேண்டும் அப்போது SERRATE விகாரியில் என்ன நடக்கும் PHABULOSA மரபணு SERRATE விகாரியில் இந்த சமச்சீரற்ற வெளிப்பாட்டை முற்றிலும் இழந்துவிட்டது எனவே இப்போது PHABULOSA கருவில் எல்லா இடத்திலும் வெளிப்பட்டு சரியான முறையைத் தடுத்து வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் உருவாவதைத் தடுக்கிறது ஆனால் இந்த ட்ரான்ஸகிரிப்ஷன் காரணியை SERRATE விகாரத்தில் இருந்து வெளியேற்றினால் இதன் செயல்பாடு பினோடைப்பில் நங்குப்புலப்படும் இது SCARECROW மார்க்கர் SCARECROW மார்க்கர்கள் QC மற்றும் ஆரம்ப அகத்தோலில் வெளிப்படுகிறது இது WOX 5 இது மற்றொரு ஹோமியோ பாக்ஸ் புரதம் இது குறிப்பாக QC யில் தான் வெளிப்படுகிறது ஆனால் SERRATE விகாரியில் இரண்டு மார்க்கருமே அதன் வெளிப்பாடு முறையை இழக்கிறது அதாவது சரியான QC அடையாளம் ஸ்டெம் செல் அமைப்பு மற்றும் நிலைநிறுத்தும் இல்லை ஆனால் இப்போது இரட்டை விகாரியை அல்லது மூன்று விகாரியைச் செய்தால் அதன் வெளிப்பாடு மறுபடியும் சரியான களத்தில் வரும் எனவே நாம் PHABULOSA PHABULOTA வை பிறழ்வு செய்தால் அது SERRATE விகாரி அல்லது மூன்று விகாரியாகும் அவை வேர் ஸ்டெம் செல் பகுதியை மறுசீர் செய்து அதன் பினோடைப்பை மீட்கும் இது PHABULOTA புரதம் இது அபிக்கல் களத்தில் அதிகப்படியாக வெளிப்படுகிறது மற்றும் கீழ் களத்தில் அடக்கப்படுகிறது இந்த நிலையில் குறிப்பாக வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் முழுமையாக அடக்கப்பட வேண்டும் அதற்கு இரண்டு வழிமுறைகள் உள்ளன வேர் அபிக்கல் மெரிஸ்டெமைப் பராமரிக்க சில அக்டிவேட்டர் செயல்பட வேண்டும் அதேசமயம் சரியான வளர்ச்சிக்காக ரெப்ரெஸ்ஸர் எதிர்மறையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் பராமரிப்பை ஒழுங்குபடுத்தும் மற்றொரு முக்கியமான ஒழுங்குமுறை பாதை WOX CLE ACR 4 இப்போ ஒவ்வொன்றாங்க பார்க்கலாம் முந்தைய வகுப்புகளில் இருந்து நாம் இந்த ஆய்வை நடத்த எவ்வித அணுகுமுறையை பயன்படுத்தப் போகிறோம் என்பதை தெளிவாக பார்த்தோம் இப்போது இந்த அணுகுமுறையைப் பயன்படுத்தி எவ்வாறு தகவல்களை ஆராய்ந்து ஒரு வளர்ச்சி பாதையை புரிந்துகொள்வது என்று கற்றுக்கொள்ள போகிறோம் QC யில் வெவ்வேறு மார்க்கர்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக QC 184 யில் QC இன் அடையாளத்தை முழுமையாக இழக்கவில்லை ஆனால் சில மார்க்கர்கள் மறைவதை தெளிவாக காணலாம் எடுத்துக்காட்டாக QC 184 மறைந்தாலும் WOX 5 மார்க்கர் செயலில் தான் இருக்கிறது எனவே அடையாளத்தில் ஒரு குறைபாடு உள்ளது அடிப்படையில் இயல்பு வகை கொலுமெல்லா செல்லின் அடையாளம் இழக்கப்படுகிறது மற்றும் வேறுபடுகிறது எனவே வேரில் ஸ்டெம் செல் பராமரிப்பிற்கு WOX 5 முக்கியமாகும் இது மற்றொரு பெப்டைட் இது CLE பெப்டைட் என்று அழைக்கப்படுகிறது இயல்பு வகை QC யில் D1 அடுக்கில் கொலுமெல்லா செல்களும் அடுத்த அடுக்கில் வேறுபடுத்தப்பட்டு கொலுமெல்லா செல்களும் உள்ளன ஆனால் CLE 40 மரபணுவை பிறழ்வு செய்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட கொலுமெல்லா ஸ்டெம் செல் அடுக்கு காணப்படுகிறது அதாவது CLE 40 விகாரியினால் ஸ்டெம் செல் செயல்பாடு அதிகரிக்கிறது எனவே தேவைக்கு அதிகமான ஸ்டெம் செல் செயல்பாடு காணப்படுகிறது இயல்பு வகையில் CLE பெப்டைட்டை வெளிப்புறமாக செலுத்தினால் இருக்கும் ஆரம்ப செல்கள் அல்லது ஸ்டெம் செல்களின் ஒரு அடுக்கு முற்றிலும் மறைந்துவிடும் எனவே இயல்பு வகையில் எண்டோஜினஸ் CLE 40 சமிக்ஞை செயலில் உள்ளது இப்போது அதிக CLE 40 புரதம் வெளியில் இருந்து செலுத்தப்படுகிறது எனவே இது டோஸ் சார்ந்த முறையில் செயல்படுகிறது அதிக டோஸ் இருந்தால் ஒரு அடுக்கின் செயல்பாடு இழக்கப்படுகிறது CLE 40 விகாரியால் எண்டோஜினஸ் CLE 40 தனது பாதையை இழக்கிறது ஆனால் வெளியில் இருந்து CLE 40 யை செலுத்துவதால் இயல்பு வகை அதனின் பினோடைப்பை மீட்கிறது எனவே கொலுமெல்லா ஸ்டெம் செல் ஒரு அடுக்கு தான் உள்ளது இவை WOX 5 RNA மற்றும் QC 184 RNA வின் மார்க்கர் வெளிப்பாடு முறையாகும் இதனால் WOX 5 ஸ்டெம் செல் செயல்பாட்டின் அக்டிவேட்டர் அல்லது நேர்மறை சீராக்கியாகும் அதுவே CLE 40 எதிர்மறை சீராக்கி ஆக செயல்படுகிறது இந்த விகாரிகளை இணைத்தால் WOX 5 விகாரியில் முன்னாடிப் பார்த்த கொலுமெல்லா ஸ்டெம் செல் இருக்காது ஆனால் CLE 40 புரதத்தை செலுத்தினால் QC கூட வேறுபடுகிறது கொலுமெல்லா ஸ்டெம் செல்கள் தவிர QC யையும் இழக்கிறது எனவே ஸ்டார்ச் துகள்கள் குவிந்துள்ளதால் வேறுபாட்டுக்கு ஆதாயமாக அமைகிறது CLAVATA போல் மற்றொரு மரபணு உள்ளது அது CLAVATA 2 ஆகும் இதை தண்டு வளர்ச்சியில் காண்போம் தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் இதுபோன்ற வழிமுறையில் தான் செயல்படுகிறது எனவே CLAVATA 2 விகாரிக்கு அடிப்படையில் எந்த ஒரு பினோடைப்பும் இல்லை இயல்பு வகை கொலும்பிய போல் தான் இருக்கும் வேறு விகாரைகளைப் பார்த்தால் அல்லது வேறு மரபணுவுடன் உள்ள தொடர்பை பார்த்தால் இன்னொரு CLAVATA வைக் காணலாம் அது CLAVATA 1 CLAVATA 1 விகாரியின் பினோடைப் CLAVATA 40 இல்லாமல் இருக்கும் பினோடைப்புடன் ஒற்று போகிறது மற்றொரு மரபணு ACR 4 அதாவது ARABIDOPSISCRINKLY 4 இது CLAVATA 40 விகாரி பினோடைப்பின் பினோகாபி ஆகும் இந்த விகாரிகளை CLAVATA 1 இல் செலுத்தினால் அதன் பினோடைப்பை இழக்கிறது மற்றும் அதிகப்படியான வேறுபாடு தொடங்குகிறது ACR 40 விகாரியில் CLAVATA 40 இன் சிகிச்சைக்கு பின் 2 அடுக்கு கொலுமெல்லா செல்கள் உள்ளது எனவே இவை இரண்டு ஒரே பாதையில் தான் செயல்படுகிறது ACR 4 இன் அப்ஸ்ட்ரீமில் CLAVATA 40 உள்ளது எனவே ACR 4 வழியில் தான் CLAVATA 40 செயல்படுகிறது இங்கு CLE 40 இன் டவுன்ஸ்ட்ரீமில் ACR 4 உள்ளது CLAVATA 40 இருந்தும் ACR 4 இல்லையென்றால் பினோடைப்பை மீட்க முடியாது எனவே CLAVATA 40 வேலை செய்ய ACR 4 அவசியமாகும் எனவே இது இரட்டை விகாரி பினோடைப் CLE 40 இல் மட்டும் இரண்டு அடுக்கு உள்ளது CLAVATA 1 மற்றும் ACR 4 யை இணைத்தால் இரண்டு அடுக்கு வரும் அதேபோல் CLAVATA 1 மற்றும் CLE 40 க்கு 2 அடுக்கு CLAVATA 1 மற்றும் CLAVATA 40 க்கும் 2 அடுக்கு உள்ளது எனவே எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரியான பினோடைப் உள்ளதால் அவை ஒரே மரபணு பாதை மூலம் செயல்படுகிறது அதன் வெளிப்பாடு முறையை பார்க்கும் போது இந்த பச்சை நிறம் ACR 4 இன் வெளிப்பாடு முறையாகவும் சிவப்பு நிறம் CLAVATA 1 இன் வெளிப்பாடு முறையாகவும் இருக்கிறது மற்றும் இது CLE இன் வெளிப்பாடு முறையின் களமாகும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ACR 4 குறிப்பாக பிளாஸ்மொடெஸ்மாட்டாவில் அமைந்துள்ளது தாவர வளர்ச்சியின் போது நடைபெறும் செல்களின் தொடர்பை எவ்வாறு பிளாஸ்மொடெஸ்மாட்டா வழியாக செய்கிறது என்பதை பின்னர் வரும் வகுப்புகளில் காணலாம் அனைத்து தகவல்களையும் இணைத்தல் CLAVATA 40 இங்கு உள்ளது என்று கூறலாம் CLAVATA 40 இன் உயிவேதியியல் தன்மை நமக்கு தெரியும் இது ஒரு வகையான சமிக்ஞை பெப்டைட் இது லிகாண்ட் ஆக செயல்படுகிறது மற்றும் இவை ரிசெப்ட்டார்கள் CLAVATA 40 யை ACR 4 மற்றும் CLAVATA 1 பெறுகிறது WOX 5 களத்தை QC யிலிருந்து தடுக்க இந்த சமிக்ஞை மிகவும் முக்கியமானது எனவே QC விரிவடையக் கூடாது QC யின் இடத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலைநிறுத்துவது மிகவும் முக்கியமாகும் QC யின் நிலையை உறுதி செய்தவுடன் முழு ஸ்டெம் செல் பகுதியை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் எனவே பல பாதைகள் உள்ளன PLETHORA மத்தியஸ்த பாதை SHORTROOT SCARECROW மத்தியஸ்த பாதை மற்றும் WOX 5 ACR 4 CLE 40 மத்தியஸ்த பாதை இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டை உறுதிசெய்கிறது இந்த ரெகுலேட்டர்களை தவிர்த்து தாவர ஹோர்மோன்களும் தாவர வளர்ச்சிக்காக முக்கிய பங்களிக்கிறது அவை கிட்டத்தட்ட வளர்ச்சியில் எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்துகிறது ஆக்ஸின் சைடோகையின் ஜிபெர்லிக் ஆசிட் போன்ற ஹோர்மோன்கள் மிகவும் முக்கியம் இவற்றை இப்போது விரிவாக காணப்போவதில்லை ஏனென்றால் இது ஒரு சிக்கலான சமிக்ஞை ஆகும் ஆக்ஸின் ப்ரஸ்ஸினோஸ்டீராய்ட் போன்ற ஹோர்மோன்கள் நேரடியாகவோ அல்லது அதே மரபியல் கட்டுப்பாட்டு பாதை மூலமாகவோ வேர் அபிக்கல் மெரிஸ்டெமின் பராமரிப்பை உறுதிப்படுத்துகிறது SCARECROW வை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம் இவை சைடோகையின் மூலம் எதிர்மறையாக கட்டுப்படுத்தப்படும் இது சைடோகையின் இருப்பதால் செயல்படும் ரெகுலேட்டர்கள் இது ஆக்ஸின் இது ஆக்ஸின் மறுமொழி காரணி செயல்படுகிறது இந்த ஆக்ஸின் மறுமொழி காரணிகள் WOX 5 இன் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது ஆக்ஸின் PLETHORA செயல்பாட்டையும் ஒழுங்குபடுத்துகிறது இந்த படத்தில் பார்த்தால் ஆக்ஸின் மற்றும் சைடோகையின்க்கு இடையே உள்ள தொடர்பின் மூலம் சரியான வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் மெரிஸ்டெமின் செயல்பாடு மற்றும் செல் பிரிவுக்கும் செல் வேறுபடுதலுக்கும் இடையே உள்ள சமநிலை ஆகியவை வளர்ச்சியின் போது உறுதிசெய்யப்படுகிறது ஆக்ஸின் மற்றும் சைடோகையினை தவிர ABA JA ப்ரஸ்ஸினோஸ்டீராய்ட் ஆகிய ஹோர்மோன்களும் வேர் அபிக்கல் மெரிஸ்டெமின் பராமரிப்புக்கு முக்கிய பங்களிக்கிறது இப்போது நாம் ஒரு ஸ்வாரஸ்யமான விஷயத்தை பாப்போம் அதாவது QC கட்டுப்பாடு வேர் அபிக்கல் மெரிஸ்டெமின் செயல்பாட்டை பராமரிக்க QC மிக முக்கியமானது ஆனால் இது தனியாக பிரிவதில்லை எனவே இதன் வேலை கட்டுப்படுத்துவது மட்டுமா இல்லை வேறு வேலைகள் உள்ளதா எனவே சாதாரண நிலையில் இதன் வேலை கட்டுப்படுத்துவது மட்டும் தான் ஆனால் சில அழுத்த நிலையில் வேறு சில வேலைகளும் உள்ளது இது அடிப்படையில் ஸ்டெம் செல் களஞ்சியமாக செயல்படுகிறது ஒருவேளை வளரும் வேரில் ஏதாவது சேதம் ஏற்பட்டாலோ அல்லது எதோ ஒரு காரணத்தினால் ஸ்டெம் செல் சேதம் அல்லது இறந்து போனாலோ அந்த நிலையில் QC யில் செல் பிரிவின் செயல்பாடு உள்ளது ஆனால் சாதாரணமாக அது அமைதியாக இருக்கிறது மற்றும் இந்த QC முழு ஸ்டெம் செல் பகுதியையும் மீட்க முடியும் அதனால் வேர் வளர்ச்சி தொடரும் மற்றும் இது வேர் அபிக்கல் மெரிஸ்டெமையும் பழைய நிலைக்கு மீட்கும் இந்த பாதைகளில் காணக்கூடிய மற்றொரு விஷயம் இது மரபணு ரீதியாக நன்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே சாதாரண நிலையில் QC ஸ்டெம் செல் பகுதியை பராமரிக்கிறது மற்றும் QC பிரிவதில்லை ஆனால் சில அழுத்த சமிக்ஞைகளின் தூண்டுதலில் QC பிரிய தொடங்கி நிறைய ஸ்டெம் செல்களை உருவாக்குகிறது எனவே இவை பல பாதைகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அவை WOX 5 மத்தியஸ்த பாதை சைடோகையின் RBR SCARECROW மத்தியஸ்த பாதை மற்றும் பல பாதைகள் இதில் ப்ரஸ்ஸினோஸ்டீராய்ட் மற்றும் எத்திலீன் ஹோர்மோன்களும் முக்கிய பங்களிக்கிறது எனவே இந்த வகுப்பை இங்கே நிறுத்துவோம் அடுத்து வரும் வகுப்புகளில் செல் பிரிவு மற்றும் செல் வேறுபடுத்தலிற்கு இடையில் உள்ள சமநிலையும் வாஸ்குலர் திசு வளர்ச்சியையும் காண்போம் மிக்க நன்றி